காலை வணக்கம் நண்பர்களே இரண்டு வார இடைவெளிக்கு பின்னர் நான் இந்த விரிவுரையை பதிவு செய்கிறேன் கடந்த விரிவுரையில் ஒரு குறிப்பிட்ட பணிக்கு தேவையான யோசனையை பெறுவதற்கான வழக்கமான வழிமுறையையும் ஒரு விமானத்தின் மொத்த எடை என்ன என்பதையும் நாம் முயற்சித்தோம் மேலும் நாம் எரிபொருள் பற்றி தெளிவாக இருந்தோம் அது ATF ஆக இருக்கலாம் பொதுவாக எரிதல் சார்ந்த இயந்திரம் நம் மனதில் இருந்தது அது ஒரு ஜெட் என்ஜின் ஆகவோ அல்லது டர்போ ப்ரொப் என்ஜின் ஆகவோ இருக்கலாம் நாம் எரிபொருளை பற்றி பேசுகிறோம் எரிபொருள் என்பது பொதுவான எரிபொருள் எண்ணெய் அல்லது வாய எதைப்பற்றி வேண்டுமெனாலும் நாம் பேசலாம் அனால் கேள்வி என்னவென்றால் கடந்த இரண்டு வாரங்களாக நாம் என்ன செய்துகொண்டிருந்தோம் என்பதுதான் கடந்த இரண்டு வாரங்களாக ஒரு தனியார் நிறுவுனத்துடன் சேர்ந்து இங்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு UAV ஐ அதிக உயரத்தில் சுமார் 6 km ஏவுவதற்கு நாம் முயற்சித்தோம் என்பது சுவாரஷ்யமானது இதில் ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆப் கிளைம் குறிப்பிட்ட எண்டியூரன்ஸ் குறிப்பிட்ட ரேஞ்ச் ஆகியவற்றை நாம் தேடியிருந்தோம் வேறுபாடு எதுவென்றால் நாம் சோதனை செய்த UAV யானது மின்சார திறன் ப்ரோபல்ஷன் உதவியால் செயல்படக்கூடியது அல்லது குறிப்பிட்டு சொல்லவேண்டுமானால் பாட்டரி மூலம் இயங்கும் புரொபெல்லர் என்ஜின் அதாவது ஒரு மோட்டார் அதில் உள்ள பேட்டரியின் திறன் சாப்ட்க்கு கொடுக்கப்படுகிறது இதனால் சாப்ட் இல் உள்ள ப்ரொபெல்லர் ஆனது சுழல்கிறது இந்த சுழற்சியால் த்ரஸ்ட் உருவாகிறது மேலும் உந்துகிறது கடந்த விரிவுரைகளில் உள்ள ஒரு முக்கியமான கருத்து இப்போது எடுத்துக்கூற வேண்டியுள்ளது அது என்னவென்றால் எரிபொருள் விகிதம் எவ்வளவு தேவை என்பதை இதுவரை கவனித்தோம் ஏனென்றால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட பணிக்கு எவ்வளவு எரிபொருள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற யோசனை இருந்தது இது ஏன் முக்கியம் ஏனென்றல் ஒரு விமானத்தில் எரிபொருள் போதுமான அளவு உள்ளதா என்பதை தெரிந்துகொள்வது மட்டும் அல்லாமல் ஒரு வடிவமைப்பாளனாக விமானத்தில் எரிபொருளை சேமிக்கும் இடத்தை அது பியூஸ்லாஜ்க்கு அருகிலோ அல்லது இறக்கைக்கு அருகிலோ எந்த இடத்தில அதை சேமிக்க வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ளவேண்டும் அனால் ஒரு வேலை இது பேட்டரி மூலம் இயங்குபவையாக இருந்தால் இந்த கதை வேறு மேலும் பேட்டரியை எங்கு வைப்பது என்பது முக்கியமாகும் ஏனென்றால் வழக்கமான ப்ரொபல்ஷன் தொழில்நுட்பத்தை அதாவது அதன் திறன் பகுதியை விட மற்ற தொழில் நுட்பங்களை மேம்படுத்துவதில் அதிக வேலைகள் நடக்கிறது எனவே இந்த பாடத்தில் எலக்ட்ரிக் திறன் ப்ரொபல்ஷன் குறிப்பாக மோட்டார் பேட்டரி ப்ரொபெல்லர் சேர்க்கை பற்றி நான் தெரிந்துகொண்ட சில கருத்துக்களை கூற முயற்சிக்கிறேன் இதனால் நீங்கள் அடிப்படை புரிதலையும் அந்த தலைப்புகளில் சிறந்த அல்லது துல்லியமான அறிவையும் பெற முடியும் ஏனென்றால் வரும் ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளும் எலக்ட்ரிக் பகுதி ப்ரோபல்சன் இருக்கப்போகிறது நம்மிடத்தில் சூரிய ஒளி திறனும் பெற்றுள்ளோம் கடந்த ஒரு மாதமாக சூரிய ஒளி திறன் UAV கலில் ஒன்றை நம் வழக்கமாக பறக்க விடுகிறோம் எனவே சூரிய ஒளி திறன் பற்றிய சில அம்சங்கள் இந்த பாடத்தில் அளவாக இடம் பெரும் திரும்பவும் கூறுகிறேன் அளவான கருத்தில் மட்டுமே இடம்பெறும் எனவே இதை நீங்களே அதிகம் தெரிந்து கொள்ள தூண்டும் ஆனால் இன்றைக்கு நான் குறிப்பிடும் அனைத்தும் எனது ஒருவிதமான அனுபவங்களாகும் வெற்றிகள் இருந்தாலும் அளவான தோல்விகளால் இந்த அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது ஆனால் இதில் 15 முதல் 20 சதவீத தோல்விகள் இருந்தது எனக்கு வெற்றிகளை விட இந்த தோல்விகள் தான் முக்கியமானதாக இருந்தது மேலும் இந்த புரிதலையும் அறிவையும் நான் உபயோகிக்க வேண்டும் ஏன் என்றால் வடிவமைப்பாளர்கள் குறிப்பாக இளைஞர்களை துவக்கத்தில் இருந்தே தங்களை சரியாக முடிந்தவரை தயார் செய்து கொள்ள வேண்டும் அனுபவமிக்கவர்களுக்கு இது முக்கியமில்லாமல் இருக்கலாம் கடந்த வகுப்பில் குறிப்பிட்ட ஒரு பணிக்கான தேவைகள் அதாவது டேக் ஆப் கிளைம்ப் க்ரூஸ் லாயிட்டர் லேண்டிங் ஆகியற்றை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தோம் இவற்றோடு மற்றுமொரு நிலை யாக ரேட் ஆப் கிளைம்ப் என்பதும் இருக்கிறது நீங்கள் ஒரு விமானத்தை வடிவமைக்கும் போதெல்லாம் குறிப்பிட்ட சர்வீஸ் சீலிங் என்பதை குறிப்பிடுவது அவசியமாகும் சர்வீஸ் சீலிங் என்று சொல்லும் போது எந்த ஒரு உயரத்தில் அதிகபட்ச ரேட் ஆப் கிளைம்ப் Maximum Rater of ClimbROC ஆனது 100 பீட் பர் மினிட் என்பதை கூறுகிறோம் எனவே நீங்கள் ஒரு UAV ஐ வடிவமைக்கும் போது பயனாளியின் தேர்வின் படி இந்த அம்சங்களை விமானத்தில் சேர்க்க வில்லை என்றால் அந்த வடிவமைப்பு ஏற்று கொள்ளப்படமாட்டாது எடுத்துக்காட்டாக நான் ஒரு வடிவமைப்பை அதாவது 5 UAV Fixed Wing UAV ஐ செய்கிறேன் மற்றும் அதன் சர்விஸ் சீலிங் ஆனது கடல் மட்டத்தில் இருந்து 6km என்று குறிப்பிடுகிறேன் அதாவது 6 km உயரத்தில் அதிகபட்ச ரேட் ஆப் கிளைம்ப் Maximum Rater of ClimbROCஆனது 100 பீட் பர் மினிட் என்று இருக்க வேண்டும் என்பதையே இது குறிக்கிறது அனைத்தையும் நாம் பார்க்க வில்லை என்றாலும் இது மிகவும் தேவையானது சில நேரங்களில் இந்த அம்சங்களை சேர்த்துக்கொண்டிருப்பேன் மேலும் முடுக்கத்தின் வரம்பை பற்றியும் பேசுவேன் எனவே அதிக முக்கியத்துவம் உள்ள இதை பற்றி உங்களோடு பகிர்ந்துகொள்ள நான் நினைத்தேன் Rate of Climb பற்றி நான் பேசும்போது நான் எப்படி அதை உணருவது செயல் திறன் பாடத்தை சொல்லவேண்டுமென்றால் இது எனது திறன் தேவை எனில் இது எனது திறன் இருப்பு எனில் இவைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ரேட்ஆப் க்லைம்ப் ஐ எனக்கு தரும் ஏன் என்றால் எனக்கு தெரியும் ஒரு அனுமானமாக நான் மாறாத வேகத்தில் ஏறுகிறேன் இதில் எப்போது திறன் தேவை யை கணக்கீடு செய்ய வேண்டும் என்று என்பது தெரியும் மறைமுகமாக நான் அதை க்ரூஸிங் ஐ போல அப்படியே எடுத்துக்கொள்கிறேன் இந்த வரைபடமானது சிறிய க்ளைம்ப் கோணத்திற்கு பொருந்தும் ஏனென்றால் க்ளைம்ப் எரிபொருள் குறைவு ஆகும் இதை பின்வருமாறு விளக்குகிறேன்

எனக்கு ஒரு ரெட் ஆப் க்ளைம்ப் வேண்டும் என்றால் இந்த இடைவெளி அதிகம் உள்ள ஏதாவது இடத்தில நான் பறக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்துகொள்வோம் அதனால் ரெட் ஆப் க்ளைம்ப் அதிகம் பெறுவதற்கு அந்த வேகத்தை பொறுத்து நான் பறக்க வேண்டும் அதே நேரம் அந்த வேகமானது ஸ்டால் வேகத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் ஸ்டால் வேகம் என்பது ஒரு விமானத்தை நேர் சமநிலை மற்றும் உந்துதலில்லாது நிலையில் வைப்பதற்கான குறைந்தபட்ச வேகம் ஆகும் இப்போது பாருங்கள் திறன் தேவையை குறைவாக இருக்கவேண்டும் என்று யார் முடிவு செய்வது இது ட்ராக் தேவையும் வேகத்தையும் பெருக்குவதில் கிடைக்கிறது இங்கே ட்ராக் தேவை குறைவாக இருக்க வேண்டும் என்று யார் முடிவு செய்வது இந்த இடைவெளியை அதிகப்படுத்த இரண்டே வழிகள் தான் உள்ளது என்று கூறுவேன் ஒன்று ஒவ்வொரு வேகத்திலும் திறன் தேவையை குறைப்பது மற்றும் திறன் இருப்பை இந்த அகல இடைவெளியை விட அதிகமாக்குவது எனவே நான் திறன் தேவையை கவனத்தில் கொள்கிறேன் நான் திறன் தேவையை குறைவாக வைக்க வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட வேகத்திற்கான ட்ராக் தேவையும் குறைவாக இருக்க வேண்டும் இது எதை குறிக்கிறது திறன் தேவையை குறைவாக வைக்க வேண்டும் என்பதை பார்த்தால் ட்ராக் என்பது எனவே கொடுக்கப்பட்ட டைனமிக் அழுத்தத்திற்கு இங்கே பார்க்கலாம் உண்மையில் நான் ட்ராக்ஐ குறைக்க வேண்டும் என்றால் நான் ஐ உபயோகிக்க வேண்டும் இந்த நபரின் பங்களிப்பும் குறைவாக இருக்க வேண்டும் ஐ எவ்வாறு கையாள்வது ஒரு சப்சானிக் விமானத்தில் ஆனது ஸ்கின் பிரிக்க்ஷன் ட்ராக் ஐ முதன்மையாக கொண்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா எனவே நான் அதை ஸ்ட்ரீம்லைன் ஆக முயற்சிக்கிறேன் அதன் மேற்பரப்பு மென்மையாக இருக்கும் என்பதை உறுதி செய்ய முயற்சிக்கிறேன் குறைந்த அழுத்த இழப்புகள் உள்ளன அதாவது ஓட்டமானது திடீரென்று வெளியேறக்கூடாது மற்றும் அவை அனைத்தும் ஒருவேளை இந்த குறுக்கு பரப்பு கரடுமுரடாக இருந்தால் வெளியே வரும் ஓட்டத்தில் அதிக அளவு அழுத்த இழப்புகள் இருக்கும் இதே போல் அதிக கரடு முரடான பரப்பு இருந்தால் அது ஸ்கின் பிரிக்சன் ட்ராக் ஐ உருவாக்கும் எனவே நாம் என்ன செய்யவது இந்த புரிதல்களை கொண்டு வடிவமைப்பு பரிணாமத்தில் ஸ்ட்ரீம் லைன் பாடியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடக்கிறது அப்படி செய்கையில் குறிப்பாக ஒரு விமானத்தின் இறக்கைக்கு அதிகமான ஏரோபாயில் வடிவங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன எனவே ஒரு ஏரோபாயிலை பெறுவதற்கு இது தேவையாகிறது எனவே எப்படி ஏரோபாயில் வடிவங்கள் மாறுகின்றன ஒரு வடிவமைப்பாளர் என்ன பார்க்கிறார் அல்லது அந்த வடிவங்களில் இருந்து அவர் எதிர்பார்ப்பு என்ன என்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது இரண்டாம் பாகத்துக்கு வருவோம் இங்கே தூண்டப்பட்ட ட்ராக் ஐக் குறிக்கும் ஐ நான் குறைக்க வேண்டும் நான் K ஐ குறைக்க வேண்டும் எப்படி குறைப்பது சப்சோனிக்கிற்கான சரியான பை ஆஸ்பெக்ட் ரேஷியோ எபிசிலான் ஆகியவை உங்களுக்கு தெரியும் எனவே ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நான் அதிகரித்தல் K குறையும் மேலும் இறக்கையின் வடிவமானது ஒரு நீள்வட்ட லிப்ட் பரவளின் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் இந்த மதிப்பானது ஒன்று ஆகும் மேலும் கேள்வி என்னவென்றால் ஒருவேளை ஆஸ்பெக்ட் ரேஷியோவை நான் அதிகரிக்க வேண்டுமென்றால் அதிகமாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த வகையான ஒத்திவைக்கப்பட்ட விமானத்தின் வடிவமைப்பானது 100 பீட் பெர் செகண்ட் ல் அல்லது 80 பீட் பெர் செகண்ட் ல் பறக்கிறது அதாவது தோராயமாக 160 நாட்ஸ் ஆஸ்பெக்ட் ரேஷியோவானது ஏறத்தாழ 6 8 ஆக இருக்கும் ஆனால் கிளைடர் ஐ பற்றி நீங்கள் பேசினால் இது அதிகமாக இருக்க வேண்டும் ஏன் என்றால் நாம் கிளைட் ஆக வேண்டும் மறைமுகமாக அல்லது ஒரு புத்திசாலித்தனமான வடிவமைப்பாளர் நல்ல க்லைடிங் ரேஸியோ உள்ள ஒரு கிளைடர்ஐயோ UAV ஐயோ அல்லது விமானத்தையோ வடிவமைத்தால் வேறு ஒரு பண்பான விங் லோடிங் wing loading WS ஐ பற்றி பேசுவார் அவர் நான் விங் லோடிங் wing loading WS ஐ எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க போகிறேன் என்று கூறுவார் ஆனால் அதில் உள்ள பிரச்சினை என்னவென்றால் WS குறைந்தால் இது காற்றிற்கு அதிகமாக பாதிக்கப்படும் எனவே இந்த வகையான பரிமாற்றங்கள் நிகழும் நாம் ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட பணிக்கான டேக் ஆப் வெயிட் ஐ எவ்வாறு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று பார்த்துவிட்டோம் மேலும் இப்போது நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் தேர்ந்தெடுத்த சரியான ஏரோபாயிலின் அதற்கான நோக்கத்தை அதாவது அது லிப்ட் ஆற்றலுடையதா அல்லது லிப்ட் டு ட்ராக் ஆற்றலுடையதா குறிப்பாக நாம் பேசிய அளவு அதிகமான என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே நான் இப்போது ஏரோபாயிலில் கவனம் செலுத்தினால் அந்த விமானம் பறக்கும் பகுதியை பொறுத்து தேவையான பண்புகளையே ஒரு வடிவமைப்பாளர் தேடுவார் நான் சப்சானிக் ஐ பற்றி பேசுகிறேன் மேலும் நான் ஒரு ஏரோபாயிலை பார்த்தால் ஆனது வரம்புகள் உள்ளது அதாவது பை பெர் ரேடியன் அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்று தெரிந்திருந்தாலும் நன்றாக உள்ளதா என்று நான் சோதனை செய்வேன் பிறகு எந்த கோணத்தில் ஸ்டால் ஆகிறது என்று பார்ப்பேன் ஏன் என்றால் இந்த வகையான கேம்பர்ட் ஏரோபாயிலில் இந்த சாய்வு தான் ஆனால் மற்றொரு விஷயம் என்னவென்றால் ஆங்கிள் ஆப் அட்டாக் ன் மதிப்பை நான் அதிகரித்துக்கொண்டே போகும்போது ம் அதன் ஸ்டால் ஆகும் வரம்பு வரை அதிகரிக்கும் ஏரோபாயில் ஸ்டால் என்பது இறக்கை ஸ்டால் ஆகும் இறக்கை ஸ்டால் என்பது இறக்கையின் மீது இருக்கும் ஏய்லெரோன் ஆனது பயனற்றதாக இருக்கும் நிலை ஆகும் எனவே அங்கே லிப்ட் ல் மட்டும் இழப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் ட்ராக் ஆனது அதிகரிக்கும் அனால் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீர்கள் எனவே அதை தவிர்ப்பது நல்லது ஆகவே இந்த புள்ளியில் தான் ஒரு வடிவமைப்பாளர் விருப்பமானது இங்கிருந்து இங்கு வரை நீளும் அதாவது தாமதம் ஆகும் எனவே ஸ்டால் ஆனது தாமதம் ஆகும் ஏரோபாயிலின் ஸ்டால் ஆங்கிள் ஆனது அதன் பண்புகளாலோ அல்லது செயற்கையாகவோ அல்லது வெளியிலிருந்தோ அதிகமாக இருந்தால் அதை தாமதப்படுத்த ஒரு சில நுட்பங்கள் தேவை படுகிறது ஆனால் ஒரு வடிவமைப்பாளர் இந்த வழியிலோ அல்லது அந்த வழியிலோ அது தாமத படுவதையே விரும்புவர் ஏன் என்றால் அவரால் அதிக லிப்ட் ஐ உற்பத்தி செய்ய முடியும் எனவே இது ஸ்டால் தாமதம் ஆயுள்ளது இங்கு என்ன சொல்கிறேன் என்றால் ஒரு வடிவமைப்பாளரும் இங்கு நல்ல மதிப்பை பார்ப்பார் அவருக்கு அது அதிகமாக தேவை படுகிறது ஏன் என்றால் ஒருவேளை ஆனது அதிகம் எனில் ஸ்டால் வேகம் ஆனது ஆனது அதிகரிக்கும் போது ஆனது குறையும் என்பதை இங்கே பார்க்கலாம் அதனால் அவர் மகிழ்ச்சி அடையலாம் எனவே அவர் டேக் ஆப் மற்றும் லேண்டிங் கிற்கு செல்லும்போது வசதியாக இருக்கும் ஏனென்றால் அவரால் ஐ குறைவாக பெற முடியும் அதனால் குறைந்த அளவு திறன் மற்றும் டேக் ஆப் ஓட்டம் ஆகியவை பெறலாம் எனவே இது எப்போதும் தேவைப்படுகிறது ஐ அதிகமாக வைத்துக்கொள்ளலாமா ஒரு வழக்கமான ஏரோபாயிலுக்கு ன் மதிப்பானது 1 ஆனால் நாம் பார்த்தது என்னவென்றால் நீங்கள் அதை ஏதேனும் ஒரு வழியில் அதிகப்படுத்தினால் நீங்கள் ஏரோபாயிலை அளவு படுத்துகிறீர்கள் ஆகவே அதன் வடிவத்தால் ஆனது மறைமுகமாக அதிகரிக்கிறது இரண்டாவது பிளாப்ஸ் ஐ மக்கள் உபயோகிப்பார்கள் அல்லவா எடுத்துக்காட்டாக இது ஒரு வழக்கமான ஏரோபாயில் உடைய இறக்கையின் காய்ந்த பகுதி என்றால் அவர்கள் பிளாப் ஐ சேர்ப்பார்கள் இறக்கையின் இந்த சில பகுதியை பார்க்கிறேன் இது ஒரு பிளாப் ஐ போல் உள்ளது இது ஐ அதிகரிக்கிறது டேக் ஆப் ன் போதும் லேண்டிங் ன் போதும் இது பயன்படுகிறது க்ரூஸ் நிலையில் இவை பயன்படாது க்ரூஸ் நிலையில் உங்களுக்கு அதிக தேவை படாது ஏனென்றால் பிளாப் ஐ இறக்கும் உடனே ட்ராக் அதிகரிக்கும் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எனவே பொதுவாக குறையும் எனவே நீங்கள் அதை விரும்ப மாட்டீர்கள் க்ரூஸ் நிலைக்கு த்ரஸ்ட் சமன்பாடை என்னால் எழுத முடியும் அது கொடுக்கப்பட்ட எடைக்கு க்ரூஸ் திரஸ்ட் குறைவாக இருக்க நான் செய்யவேண்டியது என்னவென்றால் ஆனது அதிகமாக இருக்கும் வேகத்தில் நான் பறக்க வேண்டும் எனவே உங்களின் குறிப்புகளை பார்த்தால் இது உங்கள் எனில் அதிகமாக இருக்கும் இடத்தில ஒரு செங்குத்தான V இருக்கும் இது குறைந்த த்ரஸ்ட் அளவை பெறுவதற்காக ஐ திருத்திக்கொள்வதற்கு மட்டுமே பயன்படும் அதாவது மேலும் ஒருவேளை நான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வை அதிகரித்துக்கொண்டே போனால் நமக்கு நம்பமுடியாத ன் மதிப்பு கிடைக்கும் அதாவது விமானம் நின்று விடும் என்பது உங்களுக்கு தெரியும் எனவே இவை எல்லாம் நாம் ஏரோபாயிலுக்கு செல்வதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியவை மேலும் இந்த நிலையில் முக்கியமானது என்னவென்றால் இது போன்ற குறிப்பிடத்தக்க கவனங்களை நான் முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைத்தேன் நீங்கள் ஒரு புரோபல்லர் இயக்கப்படும் இயந்திரத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நான் த்ரஸ்ட் பற்றி பேசும்போது நிலையான த்ரஸ்ட் என்று ஒன்றும் மற்றொன்று டைனமிக் த்ரஸ்ட் என்றும் இருக்கிறது என்று உங்களுக்குத் தெரியும் மேலும் எந்தவொரு சமன்பாடுகளும் அல்லது எந்தவொரு தொழில்நுட்ப வார்த்தைகளும் தெரியாமலேயே புரோப்பல்லர் ஆனது காற்றை பின்னோக்கி தள்ளுவதன் மூலம் உந்துசக்தி உந்துதலை உருவாக்குகிறது என்று நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் இப்போது ஒரு விமானம் நகர்வது போல் கற்பனை செய்து கொள்ளுங்கள் எனவே இப்பொது ப்ரொபெல்லர் ஆனது ஏற்கனவே இருந்த குறைந்த பட்ச காற்றை அதன் வழியாகவோ அல்லது நாம் நினைக்கும் ஒரு தட்டின் வழியாகவோ தள்ள வேண்டும் இந்த செயல்முறையில் என்ன நடக்குமேன்றால் அந்த ப்ரொபெல்லர் அது நிலையாக இருக்கும் போது கொடுக்கும் த்ரஸ்ட் ன் அளவிற்கு சமமாக உருவாக்காது சிறிது பிசிக்ஸ் சேர்த்து சொல்லவேண்டுமென்றால் சில rpm ல் ப்ரொபெல்லர் சுற்றும் போது முன்னோக்கி நகரும் இது ஆங்கிள் ஆப் அட்டாக் ஐ தூண்டுகிறது நான் முக்கியமான ஒன்றை இங்கே பேசுகிறேன் ஒருவேளை இந்த ஆங்கிள் ஆனது பிட்ச் ஆங்கிள்க்கு சமமாக இருந்தால் நிகர ஆங்கிள் ஆப் அட்டாக் 0 ஆகும் எனவே அங்கு த்ரஸ்ட் உற்பத்தி ஆகாது எனவே நீங்கள் ப்ரொபெல்லர் அடிப்படையிலான விமானத்தை வடிவமைக்கும் போது வரும் பிரச்சினை என்னவென்றால் டைனமிக் த்ரஸ்ட் ஆனது குறையும் மேலும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் டைனமிக் த்ரஸ்ட் ஆனது 0 ஆகும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மேலும் எப்போதெல்லாம் நான் த்ரஸ்ட் ஆனது ட்ராக்கிற்கு சமம் அல்லது லிப்ட் ஆனது எடைக்கு சமம் என்று எழுதிகிறோனோ அப்போதெல்லாம் நாம் டைனமிக் த்ரஸ்ட் ஐப் பற்றி பேசுகிறோம் என்று புரிந்து கொள்ளுங்கள் அந்த வேகத்தில் உருவான த்ரஸ்ட் ஆனது ஒரு ஜெட் மூலம் இயங்கும் விமானதைப்போல சமமாக இருக்காது ஜெட் மூலம் இயங்கும் விமானத்தில் த்ரஸ்ட் வேகத்தை பொறுத்து மாறாது ஒரு ப்ரொபெல்லர் மூலம் விமானத்தை போல் அதிகமாக மாறுவதில்லை இதுவும் நாம் கவனத்தில் கொள்ளவேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும் கடினமான வழியில் நாம் கற்ற மறுஆய்வு செய்த மற்றொன்றாக நான் பார்த்தது நாங்கள் இந்த சோதனையை அதிக உயரத்தில் செய்தோம் அதாவது 6 km அந்த நேரத்தில் இந்த 6 km ஐ நாம் எளிதில் ஏறி விடலாம் இந்த 6 km தான் ஒரு UAV கு சர்வீஸ் சீலிங் ஆகும் நாங்கள் இதை குளிர் காலத்தில் செய்தோம் இந்த சோதனையை மறுபடியும் ஜூன் மாதம் செய்தோம் அதில் நாம் கண்டது பரப்பதில் மற்ற அனைத்தும் சமமாக இருந்தது அனால் சர்வீஸ் சீலிங் ஆனது 4 5 km தான் நம்மால் பெற முடிந்தது இதற்கு வெளிப்படையான காரணம் என்னவென்றால் குளிர் காலத்தில் காற்றின் அடர்த்தி அதிகமாக இருக்கும் மேலும் அதே ப்ரொபெல்லரை அதிக அடர்த்தியில் பயன்படுத்துவதும் தான் எனவே இந்த திறனை நீங்கள் பார்த்தால் வெப்பம் அதிகம் உள்ள ஜூன் மாதத்தில் திறன் இருப்பு ஆனது எப்போதும் குறைந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் காற்றின் அடர்த்தி குறைவு ஆனால் இந்த அடர்த்தி குறைவால் திறன் தேவையும் குறையுமா என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் திறன் இருப்பு வேகமாக குறையும்போது என்ன நடக்குமென்று பார்த்தால் திறன் தேவை என்பது கேள்விக்குள்ளாகலாம் இந்த வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆப் க்ளைம்ப் எனக்கு கிடைத்தால் இந்த குளிர்காலத்தில் 6 km அதே வேகத்தை பெறுவது அதே ரேட் ஆப் க்ளைம்ப் பெறுவதும் முக்கியமாகும் என்றால் அந்த வேகத்தின் மதிப்பு என்ன நிச்சயமாக V ஆனது புதிதான ஒரு உயரம் அல்லது வெப்பநிலையில் பழைய நிலையில் உள்ள V தேவை V required உடன் சமமாக இருக்காது பழையது என்றால் இங்கே குளிக்காலத்தை குறிக்கிறது இங்கே இது கோடை காலத்தை குறிக்கிறது ஏன் என்றால் குளிர் காலத்தில் அடர்த்தி ஆனது அதிகமாக இருக்கும் எனவே லிப்ட் உற்பத்தி செய்வதற்கான வேகம் இயற்கையாகவே குறைவாக தேவை படுகிறது ஆனால் கோடையில் அடர்த்தி குறைவு என்பதால் அதே அளவு லிப்ட் ஐ நான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் அதாவது அதிக வேகத்தில் அதே எடை உள்ள இயந்திரத்தை பறக்க வேண்டுமெனில் அடர்த்தி விகிதம் தெரிய வேண்டும் அதாவது எந்த ஒரு V க்கும் நீங்கள் தோராயமாக இங்கே பறக்க வேண்டும் ஆனால் இப்போது கற்பனை செய்யுங்கள் இது உங்களின் வடிவமைப்பு மற்றும் அதன் தடைகளை பொறுத்தது என்று சொல்லலாம் கோடை மற்றும் குளிர் காலத்தை பற்றி நான் பேசும் போது விமானத்தை சம நிலையில் வைத்திருக்க அல்லது ஒரேமாதிரியான நிகழ்வை கொடுக்கும் ஏதாவது ஒரு பணியை செய்ய தேவையான வேகம் மாறுகிறது என்று பேசுகிறேன் இப்பொது க்ரூஸ் நிலையை எடுத்துக்கொண்டால் இங்கு அதே அளவிலான மதிப்பில் பறக்கிறேன் அதாவது அதே பரப்பு அதே எடை அனைத்தும் சமம் அனால் இங்கு இவைகள் வேறுபடுகின்றன என்பதே முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆகவே என்ன நடக்கும் கோடையில் V தேவை ஆனது ஒரு மாறிலி என கற்பனை செய்து கொள்கிறேன் ஏன் அது மாறிலி அதன் அர்த்தம் என்ன ஒரு வேளை ட்ராக் குறைவாக உள்ள இடத்தில நான் பறக்க வேண்டும் என்றால் எனவே அந்த ஆனது மாறாது ஆனால் நீங்கள் அதே வடிவத்தில் அதே ல் பறக்க வேண்டும் என்றால் ஏன் என்றால் குளிர் காலத்தை விட கோடை காலத்தில் அடர்த்தி குறைவு அதாவது அதே நிகழ்வு வேண்டும் என்றால் கோடைகாலத்தில் காற்றின் வேகத்தை விட அதிகமாக பறக்க வேண்டும் எவ்வளவு அதிகம் இந்த மதிப்பின் square அளவிற்கு இப்போது ஏற்கனவே சில தடைகள் இருப்பதால் நீங்கள் இங்கே குளிர்காலத்தில் V ல் பறக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இதை நீங்கள் அப்படியே கோடை காலத்தில் செய்ய வேண்டும் என்றால் கோடை காலம் என்றால் V ஆனது V ஆகும் காற்றின் வேகம் Vs ஆகும் அதாவது V ஐ விட அதிகம் இப்படி நடந்தால் கோடையின் வேகம் இங்கு எங்காவது வரும் இங்கு வரும்போது என்ன நடக்குமென்றால் இது திறன் இருப்பு இது திறன் தேவை என்ன நடக்கும் V ஆனது இந்த புள்ளியை கடந்து செல்லும் நேரம் திறன் தேவையானது திறன் இருப்பை power available விட அதிகமாகும் எனவே இயந்திரத்தின் வேகம் குறையும் மேலும் அது இங்கே வர முயற்சிக்கும் அது இனர்சியா ஐ விட அதிகமாகும் எனவே அங்கே ஒரு ஊசலாட்டம் இதை போல் நடக்கும் அநேகமான UAV க்கள் திறன் தேவை குறைவாக உள்ள இந்த இடங்களில் பறப்பது கடினம் என்று உங்களால் பார்க்க முடியும் திறன் தேவை குறைவு என்றால் அதிக அஸ்பெக்ட் ரேஷியோ உள்ள இயந்திரத்திற்கு இதன் மதிப்பு 1 5 to 1 7 ஆகும் மேலும் இயல்பான வடிவ கொண்ட அநேகமான UAVக்களுக்கு இது ஸ்டாலிங் ஆங்கிள் ஐ விட அதிகமாகும் எனவே நாம் இங்கே வழக்கமான பறக்கும் தன்மையை பார்க்க முடியாது மேலும் அப்படி தன்னிச்சையாக இங்கு பறக்க முயற்சித்தால் நாம் என்ன செய்வோம் இந்த இடைவெளியில் அதிக திறனை கொடுத்தால் எடை குறையும் மறுபடியும் வேகம் ஆனது மாறுபாடும் ஆக இவைதான் நாம் சந்தித்த இயல்பான விமானத்தில் சந்திக்கின்ற மேலும் நான் பகிர்ந்துகொள்ள நினைத்த சவால்கள் ஆகும் எனவே நமது அடுத்த விரிவுரைகளுக்கான வரைபடம் என்னவென்று நமக்கு இப்போது தெரியும் சுருக்கமாக சொல்லவேண்டுமென்றால் முதல் பாகத்தில் நாம் பேசவிருப்பது என்னவென்றால் அது ஒரு ஏரோபாயில் ஆகும் எந்த மாதிரியான ஏரோபாயில் நமக்கு தேவை என்பதை நாம் பார்க்க வேண்டும் இது மிகவும் முக்கியம் என்று நான் கூறுவதை தயவுசெய்து புரிந்துகொள்ளுங்கள் ஏன் ஏரோபாயிலை பற்றி பேசுகிறேன் என்றால் எந்தவொரு பறக்கும் இயந்திரத்திற்கு இது தான் முதலில் வடிவமைக்கப்படுகிறது இந்த புரிதலோடு நான் ஒரு விமானத்தின் மீது கிடைமட்ட நகர்வை கொடுத்தால் அது செங்குத்தான லிப்ட் விசையை ஐக் கொடுக்கும் அல்லவா ஆனால் ஒரு ஹெலிகாப்டர்ல் நீங்கள் இப்படி இதை சுற்றினால் செங்குத்தான விசை கிடைக்கும் இங்கு நீங்கள் கிடைமட்டமாக நகர்ந்தால் செங்குத்தான விசை கிடைக்கிறது இங்கு தான் ஏரோபாயில் முக்கிய பங்காற்றுகிறது மேலும் நான் வேகத்தை பற்றி பேசும் போது குறைவான வேகம் இருந்தால் வேகத்தை அதிகமாக்க அதாவது மாக் நம்பர் வரை முயற்சி செய்வோம் ஃப்ரீஸ்ட்ரீம் மாக் நம்பர் ஆனது கிட்டத்தட்ட 0 75 - 0 8 வரை செல்லும் இதில் ஆபத்து என்ன ஆபத்து என்னவென்றால் இது என்னுடைய ஏரோபாயில் எனில் இது போன்ற இந்த வடிவமைப்பில் ஓட்டமானது இங்கே வந்து சுழலும் அதிக திறன் இழப்பு இல்லாதவாறு எவ்வளவு சுழல வேண்டும் என்பதை மூக்கு ஆரம் முடிவு செய்கிறது ஒருவேளை நான் ஒரு சூப்பர்சானிக் இயந்திரத்தில் பறக்கிறேன் என்றால் எனக்கு ஒரு சூப்பர்சானிக் இறக்கை தேவை எனவே நான் இந்த பகுதி கூர்மையாக இருப்பதை விரும்புவேன் ஏனென்றால் இது ஒரு ஆப்லிக் ஷாக் ஐ உண்டாக்கும் நார்மல் ஷாக் ஐ அல்ல மழுங்கிய மூக்கு தான் நார்மல் ஷாக் ஐ உண்டாக்கும் ஆனால் நாம் சப்சானிக் ஓடு நிறுத்திக்கொண்டோம் எனவே நாம் ஏரோபாயிலை பற்றி பேசும் போது எனக்கு அதன் மூக்கு ஆரம் எவ்வளவு என்று தெரிந்திருக்க வேண்டும் மேலும் இங்கு பார்த்தால் இதன் மாக் நம்பர் ஆனது 0 8 அதன் வழியே தொடர்ச்சி விதியின் படி வேகம் ஆனது அதிகரித்துக்கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இது 1 ஆகும் அந்த நிலையில் மாக் நம்பர் 1 என்று ஆகும் நிலையில் அங்கே ஷாக் வேவ் உண்டாகிறது அதனால் அதிக திறன் இழப்பும் உண்டாகிறது எனவே இதை நாம் விரும்ப மாட்டோம் ஏரோபாயிலானது க்ரிட்டிக்கல் மாக் நம்பர் எனும் மற்றொரு நிலையாலும் வகைபடுத்தபடுகிறது நீங்கள் ஒரு ஏரோபாயிலை வடிவமைத்தால் அதை 0 75 or 0 8 ல் இயக்கினால் உங்களுக்கு தெரியவேண்டியது என்னவென்றால்க்ரிட்டிக்கல் மாக் நம்பர் என்றால் என்ன என்பதாகும் அதன் அர்த்தம் முதன் முதலாக ஏரோபாயிலின் ஒருபகுதியில் மாக் நம்பர் ஆனது 1 என ஆகும் போது பிரீஸ்ட்ரீம் மாக் நம்பர் ன் மதிப்பு என்னவோ அது தான் க்ரிட்டிக்கல் மாக் நம்பர் என்பதாகும் இப்போது கேள்வி என்னவென்றால் நீங்கள் இப்போது வேகமாக பறக்க வேண்டும் வடிவமைப்பாளரின் என்ன செய்வார் அவர் இந்த கேள்வியை வேறு மாதிரி பார்ப்பார் அதாவது க்ரிட்டிக்கல் மாக் நம்பர் ன் மதிப்பை பெறுவதற்கான ஏரோபாயில் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் எனவே அவரின் கேள்வியானது க்ரிட்டிக்கல் மாக் நம்பர் ஐ அதிகப்படுத்துவதற்கான ஏரோபாயிலின் வடிவம் என்ன என்பதாகும் இதற்கு பதில் அளிக்கையில் சூப்பர் க்ரிட்டிக்கல் ஏரோபாயில் எனும் புதிய வகை ஏரோபாயில் இருப்பது பற்றி உங்களுக்கு தெரிய வரும் ஏரோபாயிலை பற்றி நாம் விரிவாக பேசுவோம் உங்களை தயார் படுத்துவதற்காகவே நாம் ஏரோடயனமிக்ஸ் பற்றி பார்த்தோம் ஆனால் ஒரு வடிவமைப்பாளரின் பார்வையில் உடனடியாக புத்தகத்தை படிக்காதீர்கள் இதன் மூலம் என்னென்ன குறிப்புகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று ஒரு பார்வை பார்க்க முயற்சி செய்வோம் மேலும் ஏரோபாயிலை பற்றி பேசும் போது அதிக வேகத்திற்காக ஒரு கேள்வியை கேட்கிறேன் க்ரிட்டிக்கல் மாக் நம்பர் என்றால் என்ன மூக்கின் ஆரம் என்ன என்பதை கேட்கிறேன் ஏன் என்றால் மேல்பாகம் அடிப்பாகம் ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள அழுத்த வேறுபாடு மற்றும் மூக்கு ஆரம் ஆகியவை தான் இதில் முக்கிய பங்காற்றுகிறது மேலும் tc அதாவது தடிமன் thicknesst மற்றும் கார்ட் chordc டிற்கான விகிதம் என்ன என்றும் நன் பார்க்கிறேன் அது ஒரு ஒல்லியான ஏரோபாயிலோ மிதமான ஏரோபாயிலோ அல்லது தடிமனான ஏரோபாயிலோ எதுவாயினும் அவை ஏரோடயனமிக்ஸ் ன் பார்வையில் அவற்றினிடையே சிறு வேறுபாடு இருக்கும் எரிபொருள் எண்ணையை சேமிக்கும் அளவை பொறுத்து அவை சில நன்மைகளை கொண்டுள்ளன அவை அனைத்தும் இங்கே சுருக்கமாக பார்ப்போம் எனும் மற்றுமொரு முக்கியமான பொருளையும் நாம் பார்ப்போம் அல்லது ஒரு ஏரோபாயிலானது எந்த ஆங்கிளில் ஸ்டால் ஆகிறது என்பதை பார்ப்போம் அதாவது ஓட்டமானது இங்கே அதிகமாகிறது அதனால் அழுத்தம் குறைகிறது எனவே எங்கோ ஒரு இடத்தில எதிர்மரயான அழுத்த வேறுபாடு உண்டாகும் அதனால் ஓட்டமானது பிரிந்து செல்லும் எந்த புள்ளியில் அழுத்த மதிப்பு இல்லாமல் போகும் என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம் ஆனால் அழுத்த வேறுபாட்டின் பரிணாமமற்ற அமைப்பு எந்த புள்ளியில் ஆகிறது என்று பார்ப்போம் எனவே ஒரு புள்ளிக்கு பிறகு எனது இந்த நிலைகள் மாறும் எனவே அந்த புள்ளியின் இடம் இங்கு இல்லாமல் எங்கோ தூரத்தில் இருக்கும்படி இருந்தால் அது நல்லது அதன் அர்த்தம் எப்போது அழுத்தம் குறையுமோ அப்போது 0 ஆகிறது அதற்கு மேல் ஓட்டமானது அதை சுற்றி பிரிந்து செல்கிறது அது எனக்கு தேவை இல்லை எனக்கு இந்த ஓட்டம் பிரிந்து செல்லாமல் இருக்க வேண்டும் எனவே ஒரு வடிவமைப்பாளனாக எந்த ஒரு புள்ளியில் இந்த மதிப்பு 0 ஆகிறதோ அதை கவனிக்க வேண்டும் அதை எவ்வளவு பின்னோக்கி கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு சொல்ல வேண்டும் இதனால் எனது ஸ்டாலிங் ஆங்கிள் மதிப்பு உயரும் க்ரிட்டிக்கல் மாக் நம்பர் அதிகரிக்கும் மேலும் பல நன்மைகள் கிடைக்கும் ஆகவே அதை பற்றியும் நாம் பேசுவோம் அதை பற்றி பேசுகையில் எப்போது ஓட்டமானது பிரிந்து செல்ல கூடாது என்பதையும் கூறுகிறேன் லாமினார் ஓட்டத்தால் ட்ராக் குறைவதையும் பேசுவேன் இங்கே எதிர்மறை அழுத்த வேறுபாடு உள்ளதை பாருங்கள் இப்படி ஒரு கொடு வரையும்போது இந்த பரப்பு அதிகரித்துக்கொண்டே இருக்கும் எனவே P1 P2 P3 மதிப்பிற்கு வேகம் குறைந்து கொண்டே இருக்கும் P3ஆனது P2 விட அதிகம் P2 ஆனது P1 விட அதிகம் அங்கே உள்ள எதிர்மறை அழுத்த வேறுபாடு தான் ஓட்டம் பிறந்து செல்வதற்கு முக்கிய காரணம் ஆகும் ஒரு நீண்ட கார்ட் ற்கு எனக்கு லாமினார் ஓட்டம் தேவை எனில் எதிர்மறை அழுத்த வேறுபாட்டை அந்த நீளத்திற்கு முறையாக கையாள வேண்டும் அழுத்தம் எதிர்மறையாக இருக்க கூடாது எனவே ஓட்டம் பிரிந்து செல்லாது இப்படிப்பட்ட தீங்கான எதிர்மறை அழுத்த வேறுபாடு இல்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் இது எந்த வகையான ஏரோபாயில் தேவை என்றும் முடிவு செய்யும் அந்த எண்ணிக்கையை பற்றி நான் ஏற்கனேவே பேசியிருக்கிறேன் அடுத்த வகுப்பில் நான் ஏரோபாயிலை பற்றி மட்டுமே பேசுவேன் அதன் இயல்பு என்ன அதை தெரிந்து கொள்வது எப்படி அதன் பெயர்கள் கொடுக்கப்பட்டால் என்ன தகவல் பெற முடியும் அவை அனைத்தையும் ஒரு விமான வடிவமைப்பில் ஒன்றாக தொகுக்க முடியும் மிக்க நன்றி